இன்று நாம் பயிற்சியில் தொழில்நுட்பத்தின் பங்கு பற்றி விவாதிப்போம் காலப்போக்கில் பயிற்சி பயன் முறைகள் மாறி வருகின்றன எனக்கு ஞாபகம் இருக்கிறது பேராசிரியர் ஸ்ரீரங்நேக்கர் பயிற்சி நிரல்களை ஆரம்பிக்கும்போது ஒலியமைவு மற்றும் காணொளி இவற்றை பயிற்சி நிரலுக்காக செய்தார் பயிற்சியில் தொழில்நுட்பத்தை உபயோகப்படுத்தியது அனைவருக்கும் தெரிந்தது காலப்போக்கில் பயிற்சிகள் தொழில்நுட்பத்தின் பங்கு இவை மாறுகின்றன நாம் இங்கு ஒரு படத்தைப் பார்க்கிறோம் இந்த படத்தில் ஒரு மருத்துவர் இருக்கிறார் ஒரு பெண் மருத்துவர் ஒரு ஒரு நோயாளியின் படத்தை மற்றொரு மருத்துவரிடம் காட்டுகிறார் அவர் வெகு தொலைவில் அமர்ந்து இருக்கலாம் அதாவது நாம் படித்துக் கொண்டிருப்பது போல் இப்பொழுதெல்லாம் ஜூனியர் மருத்துவர்களுக்கு பயிற்சி காணொளி மாநாடு மற்றும் காட்சி உதவியுடன் இந்த வகையான பயிற்சி தரப்படலாம் எனவே இங்கு பார்க்கலாம் எப்படி பயிற்சியில் தொழில்நுட்பத்தின் பங்கு உபயோகப்படுத்தலாம் என்று எனவே நான் குறிப்பிட்டதுபோல் கற்றல் மாறுதலுக்கு ஏற்ப மற்றும் பெருநிறுவன பயிற்சி அமைப்புகளில் மற்றும் தர பள்ளிகள் மேல் பள்ளிகள் கல்லூரிகள் இந்த மாதிரி பல்கலை வகைகள் இந்த குறிப்பிட்ட பயிற்சி நிரல் இந்த எண் பி டி எல் நிரல் கண்டிப்பாக ஒரு உதாரணம் இவ்வாறுதான் பயிற்சியில் தொழில்நுட்பத்தை உபயோகப்படுத்துகிறோம் தொழில்நுட்பங்கள் தொழிலாளர்களுக்கு பயிற்சி அளிக்க சம்பந்தப்பட்ட செலவுகளை குறைக்க சாத்தியமாக்குகின்றன ஒவ்வொரு தடவையும் தொழிலாளர்களை நிறுவனங்கள் போகச் சொல்லிக் கொடுக்க முடியாது எனவே ஒரு பக்கம் பணியிடத்தில் அவர்களின் தேவை இருக்கும் அடுத்த பக்கம் பயிற்சிக்கான செலவு அதையும் குறைக்க வேண்டும் அதனால் அந்த சூழலில் தொழில்நுட்பம் பெரிதும் உதவுகிறதை பார்க்கிறோம் இந்த தொழில்நுட்பம் தொழிலாளர்களுக்கு தேவையானவற்றை வினியோகிக்க சாத்தியமாக்குகிறது மற்றுமொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் அது நெகிழ்வான வேலை நேரமாக இருக்கலாம் எனவே அவர்கள் அந்த நிகழ்நிலை பயிற்சி நிரல்களை இடைப்பட்ட இடைவெளிகளில் அல்லது வீட்டிலிருந்து கற்கலாம் எனவே அவர்களுடைய உற்பத்தி நேரம் அதிகரிக்கிறது அதேவேளையில் செலவு குறைகிறது கற்றல் சூழலில் செயல்திறனை அதிகரிக்க மற்றும் பயிற்சி அளிப்பவர் உடலளவில் கூட இந்த பயிற்சி நிரல்களை அந்த சமயத்தில் நடக்கும்போது இந்த வகையான தொழில்நுட்ப கருவிகளை பயன்படுத்தலாம் அதைப்பற்றி நான் விவாதிப்பேன் மற்றும் அவர்கள் ஒரு வகுப்பறை கற்கும் சூழலை உருவாக்கலாம் இவையெல்லாம் பெருநிறுவன துறைகளை குறிக்கிறது அவைகளெல்லாம் நிறுவனத்தின் வணிக குறிக்கோள்களை அடைய வழிநடத்துகின்றன எனவே நாம் ஒரு பக்கம் பயிற்சியின் செயல்திறன் அதிகரிப்பதை பார்க்கிறோம் மற்றொரு பக்கம் செலவுகள் குறைகின்றன மற்றும் அதே சமயத்தில் ஒரே நேரத்தில் நம்மால் வணிக குறிக்கோள்களை அடைய முடிகிறது தொழில்நுட்பம் வெவ்வேறு புவியியல் இடங்களுக்கு பயிற்சியை வினியோகிக்க இயக்குகிறது அதாவது பூகோளத்தின் குறுக்கே மிக மிக பொதுவாக ஆகிறது மற்றும் பிரபலம் மற்றும் சில சமயங்களில் அது நேரடி ஒளிபரப்பாக மற்றும் சில நேரங்களில் பதிவுகளாக இருக்கலாம் எனவே நாம் வலையோளி மற்றொரு உதாரணமாக பார்க்கிறோம் இங்கு மக்கள் பல்வேறு நிரல்களுக்கு பயிற்சி எடுப்பதை மிகவும் பழக்கமாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் மாணவர்களைப் போல அவர்கள் ஒரு மென்பொருளில் தங்களுடைய பகுப்பாய்வு கருவிகளை கற்றுக் கொள்கிறார்கள் நிர்வாகிகள் கற்கிறார்கள் பல மென்பொருள்கள் திறமையான மேலாண்மை செயல்திறனுக்காக உள்ளன மற்றும் இதன் விளைவாக அவர்கள் வீட்டிலிருந்து வேலை செய்கிறார்கள் கைப்பேசி தொழில்நுட்பம் இது மற்றுமொரு முக்கியமான உதாரணம் மற்றும் தனிப்பட்ட கணினி இதன் உதவியுடன் நிகழ்நிலை பூர்த்தி ஆகலாம் இதுவும் குறிப்பிட்ட பயிற்சி நிரலை நடத்த சாத்தியமாகிறது மற்ற மாதிரிகளில் நான் மதிப்பீடுகளின் தேவைகளை விவாதித்து உள்ளேன் அதனால் தொழில்நுட்பமும் மிக மிக முக்கிய பங்கு மதிப்பீடு தேவைகளில் வகிக்க முடியும் மற்றும் தொழில்நுட்ப உதவியுடன் அவர்களால் தேவையான மதிப்பீடுகளை செய்ய முடியும் போது உதாரணத்திற்கு அவர்கள் அறிக்கைகள் அஞ்சல்கள் இவற்றைப் பெற முடியும் வேலை மதிப்பீடு அல்லது செயல்திறன் மதிப்பீடு அல்லது வருங்கால மதிப்பீடு மற்றும் அதனடிப்படையில் அதன்மூலம் அறிக்கைகள் உள்ளன மின்னஞ்சல்கள் உள்ளன மற்றும் இந்த அறிக்கைகளின் அடிப்படையில் அவர்கள் தேவையான மதிப்பீடுகளை செய்யலாம் மற்றும் பல்வேறு மென்பொருள் உதவியுடன் பயிற்சி நிரல் வடிவமைப்பு செய்யலாம் ஒரு எளிய உதாரணம் பயன்படுத்துவது பவர்பாயின்ட் இந்த பவர்பாயிண்ட் உதவியுடன் நாம் ஒரு நிரலை வடிவமைக்கலாம் எக்ஸ் எல் தாள்கள் உதவியுடன் புள்ளிவிவரம் மற்றும் பகுப்பாய்வு திறன்கள் வெவ்வேறு வார்த்தை கோப்புகள் உபயோகிக்கலாம் பிடிஎஃப் கோப்புகள் உள்ளன பல்வேறு வகையான கோப்புகள் பல்வேறு வகையான காணொளிகள் மற்றும் இவை வடிவமைப்பு மற்றும் அறிவு பரிமாற்றம் ஒரு மனிதரிடம் இருந்து வேறொரு மனிதரிடம் மற்றும் ஒரு இடத்திலிருந்து வேறொரு இடத்திற்கு தொலைவு பொருட்படுத்தாமல் மற்றும் நாம் இந்த வகையான பயிற்சி நிரல்களை நடத்துவதற்கும் சாத்தியமாகலாம் அடுத்து நாம் பயிற்சி வடிவமைப்பை மதிப்பீடு செய்வது பற்றி பேசுவோம் மற்றும் இந்த குறிப்பிட்ட பயிற்சி வடிவமைப்பு தொழில்நுட்பத்தின் உதவியுடன் குறைவான நேரத்தை எடுத்துக் கொள்கிறது மற்றும் அதிக தொடர்பு ஏற்படுத்துகிறது மற்றும் சிறந்த முறையில் தொடர்பு ஏற்படுத்துகின்றது ஏனென்றால் தொழில்நுட்பத்தின் உதவியுடன் நாம் படங்கள் வரைபடங்கள் அட்டவணைகள் இவற்றை உருவாக்குகிறோம் மற்றும் இவை கற்றல் சூழலில் அதிகம் பிரதிபலிக்கின்றன எனவே இவை மிகவும் திறமையான தொழில்நுட்ப பயிற்சி பயன்பாட்டிற்கு மிக மிக முக்கிய கூறுகள் ஆகின்றன தொழில்நுட்ப பயிற்சியின் பயன்பாடு வியத்தகு வகையில் அடுத்த பத்தாண்டுகளில் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இப்போது பார்க்கிறீர்கள் அது செறிவூட்டல் ஆகவில்லை உதாரணத்திற்கு இன்றைய கட்டிடக்கலை ஒரு புது கார் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது மற்றும் இந்த புது காரில் உள்ள டயர்கள் ரோபோட்டிக்ஸ் மற்றும் செயற்கை நுண்ணறிவு இதன் மூலம் வேலை செய்கிறது இதன் விளைவாக அந்த கார் மலைகள் மீது சவாரி செய்யும் மலைகள் மீது கூட எனவே இந்த குறிப்பிட்ட காரை ஓட்டும் திறன் தரப்பட வேண்டும் அந்த கார் அதை பயன்படுத்த முயற்சிக்கிறது மற்றும் விண்வெளியில் கூட விண்வெளியில் கூட போக்குவரத்து உயர்ந்த இலக்குடன் குறிக்கோள்கள் உள்ளன பின்னர் கண்டிப்பாக தொழில்நுட்பத்தின் பயன்பாடு மிக மிக முக்கியமாகிறது உதாரணத்திற்கு நாம் செயற்கை நுண்ணறிவில் ரோபோட்டிக்ஸ் பற்றிப் பேசும்போது இந்த வகையான பயிற்சி நெறிகளுக்கு இவை பொறிமுறைகளாக அமைகின்றன மற்றும் அடுத்த பத்தாண்டுகளில் இன்னும் இந்த வகையான கருவிகள் மற்றும் தொழில்நுட்பங்கள் பயிற்சி நிரல்களின் உபயோகத்திற்கு மேலும் மேலும் இந்த வகையான முன்னேற்றங்கள் இருக்கும் தொழில்நுட்பத்தின் செலவுகள் குறைகின்றன நிறுவனங்கள் வருங்கால செலவுகளை அங்கீகரிக்கின்றன இதுவும் இப்போது மிக மிக முக்கியமாகிறது இந்த குறிப்பிட்ட நிதியாண்டில் மட்டுமல்ல இந்த செலவு குறைக்கப்படும் ஆனால் நாம் வருங்கால செலவை சேமிக்கிறோம் எனவே வருங்காலத்தில் செலவு என்னவாக இருக்கும் மற்றும் என்னவகையான செலவு குறைக்கப்படும் மேசை கணினி சுய கணினி மற்றும் சுய கணினி மற்றும் மேசைக் கணினி இவற்றை பகிர்வது இவை மிக மிக முக்கியமான பொது அம்சமாகிறது மற்றுமொருவர் சுய கணினியை பகிரலாம் அலுவலக தேவைக்கு தொழில்சார்ந்த கணினி இவற்றின் மூலம் பயிற்சி செலவுகள் சேமிக்கலாம் இதனால் தனிப்பயனாக்கப்பட்ட பயிற்சி தேவைகள் அதிகரிக்கப்பட வேண்டும் இதன் விளைவாக பயிற்சி மிகவும் எளிதாக அதிக திறன் உள்ளதாக அதிக சிக்கனமான தான் ஆகிறது எனவே பயிற்சி நிரல்களில் பொறிமுறைகளை பயன்படுத்துவதற்கு தொழில்நுட்பம் மிகப்பெரிய ஆதரவாக இருந்து வருகிறது எனவே பொதுவாக மற்றுமொரு எதிர்பார்ப்பு என்னவென்றால் இந்த வகையான தொழில்நுட்ப பயன்பாடு ஒரு பக்கமாக மட்டும் இருக்க வேண்டும் என்பதில்லை உதாரணத்திற்கு பதிவுகள் உள்ளன ஆனால் இந்த நிரல்போல் இந்த குறிப்பிட்ட பதிவில் தொடர்பு இருக்கும் கற்பவர் கற்றுக் கொள்வார் மற்றும் அதன் பின் அவர் கேள்விகளின் உதவியுடன் தொடர்பு கொள்வார் நாம் காணொளி மாநாடு பற்றி பேசும்போது நாம் வாட்ஸ்அப் மாநாடு பற்றி பேசும்போது நாம் ஒரே சமயத்தில் பல பயிற்சியாளர்களுடன் மாநாடு பற்றி பேசுகிறோம் பின்னர் கண்டிப்பாக இந்த வகையான ஸ்டூடியோக்கள் மேலும் மேலும் தொடர்பு கொள்ள உதவுகின்றன மற்றும் அதிக தொடர்பு இருக்கும் போது முதலில் கற்பவர் பாடங்களை பார்க்கிறார் மற்றும் பின்னர் தன்னுடைய சந்தேகங்களின் அடிப்படையில் வளம் நபருடன் தொடர்பு கொள்கிறார் அவர் தெளிவுபடுத்துகிறார் மற்றும் இந்த தொடர்பு இந்த குறிப்பிட்ட இடத்தில் மிக மிக பொதுவானது மற்றும் தொழில்நுட்பம் பயன்படுத்தும் போது அதை மேலும் மேலும் தொடர்புள்ளதாகிறது மற்றும் பழைய தொழில்நுட்பம் போலல்லாமல் அதாவது வெறும் காணொளி மட்டுமில்லாமல் மற்றும் அப்போது அதேசமயத்தில் வள நபருடன் கொள்ள முடியாது எனவே இங்கு தொடர்பு கொள்வது சாத்தியம் ஆகிறது இப்போது தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் போது நாம் ஒரு பெரிய வரைதிரையை காட்ட முடியும் அதனால் நீங்கள் பயன்படுத்தும் உள்ளடக்கம் அதிகமாக இருக்கும் பயிற்சிக்கு அதிக உள்ளீடு கிடைக்கும் வகுப்பறை பயிற்சியில் அது கிடைக்காது இந்த விஷயத்தில் குறுகிய காலத்தில் அதிகம் கற்கலாம் எனவே தொழில்நுட்ப பயன்பாடு மிக மிக திறன் உள்ளதாக ஆகிறது அதே நேரத்தில் ஒரு மனிதர் சொல்வது தெளிவாக இல்லை என்றால் அந்தக் குறிப்பிட்ட காணொளியை மீண்டும் காட்டலாம் அல்லது அந்த குறிப்பிட்ட தொழில் நுட்பத்தின் மூலம் மற்றும் திருத்தம் மூலம் கற்றுக் கொள்வார் அதிகம் மற்றும் அதிகம் உள்ளடக்கம் அதிகம் மற்றும் அதிகம் உள்ளடக்கத்தின் பயன்பாடு உள்ளடக்கத்தின் திருத்தம் மற்றும் அவர் எதை கடந்து வந்தாலும் கேள்வி கேட்கலாம் விரிவாக புரிந்து கொள்ளலாம் எனவே அங்கு திருத்தம் உள்ளது ஆனால் அது ஒருவருக்கு ஒருவர் பயிற்சியாக இருந்தால் வகுப்பறை பயிற்சியில் நேரடி பயிற்சி உள்ளது பின்னர் திருத்தம் சாத்தியமாகிறது ஆனால் இது அதிகம் நேரம் எடுக்கிறது அதிக செலவாகிறது மற்றும் சில சந்தேகங்கள் இருக்கலாம் எனவே உள்ளடக்கத்தின் வினியோக முறையில் திருத்தம் தொழில்நுட்ப உதவியுடன் மிகமிக சாத்தியமாகிறது இப்போது கற்றல் நிர்வாகம் ஒரு கற்பவர் ஒரு கற்பவர் எவ்வாறு கற்கிறார் இப்பொழுது நமக்கு கற்றலில் சமூக அறிவாற்றல் கோட்பாடுகள் தெரியும் எனவே சமூகக் கோட்பாடுகள் உதவியுடன் கற்பவர் கற்றுக் கொள்கிறார் எனவே இங்கு அவரால் தன்னுடைய கற்றலை நிர்வாகம் செய்ய இயலும் உதாரணத்திற்கு நேரம் எனவே அவருடைய வளங்கள் நமக்கு வளங்கள் என்பது மனித சக்தி என்று தெரியும் எனவே மனித சக்தியின் உதவியுடன் மனித சக்தி ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் கிடைக்காதபோது அவர் இந்த தொழில்நுட்பத்துடன் மனித சக்தியை பயன்படுத்தலாம் அடுத்தது இயந்திரங்கள் இயந்திரங்கள் இயந்திரங்களின் பயன்பாடுதொழில்நுட்ப பயன்பாடு அதுவும் சாத்தியம் மூன்றாவது பணம் எனவே நிதி சம்பந்தமாக கற்பவர் தன்னுடைய நிதி வளங்களை நிர்வாகம் செய்ய வேண்டும் எது அதிக சிக்கனமானது பின்னர் பொருட்கள் உள்ளன எனவே எந்தவிதமான உபயோகிக்கும் பொருட்களாக இருந்தாலும் திருத்தம் செய்யலாம் உதாரணத்திற்கு படிப்பு பொருட்கள் திருத்தம் செய்ய இயலும் படிப்பு பொருட்களின் மென்மையான நகல்களை பெற்றுக்கொள்ளலாம் மற்றும் இதன் பயனாக அவரால் பொருட்களை நிர்வாகம் செய்ய இயலும் எனவே மனிதன் இயந்திரம் பொருட்கள் மற்றும் பணம் இவற்றுடன் இந்த நாட்களில் நீங்கள் முறைகள் பற்றி பேசுகிறீர்கள் நான் பல பயிற்சி முறைகளைப் பற்றி விவாதிக்க போகிறேன் மற்றும் பயிற்சி நிரல்களை செய்முறையாகவும் எனவே இந்த விஷயத்தில் இந்த வகையான வளங்கள் தொழில்நுட்ப உதவியுடன் நிர்வகிக்க முடியும் மற்றும் இந்த வகைகளை பயன்படுத்தி முடிவாக நிமிடங்களில் அதாவது நேர நிர்வாகம் எனவே நாம் செய்வது இங்கு நான் சொல்வது என்னவென்றால் நிர்வாகம் செய்தல் பின்னர் மேலாண்மையில் நாம் வளங்கள் பற்றி பேசுகிறோம் அந்த வளங்கள் மனிதன் இயந்திரம் பொருள் பணம் வகைகள் மற்றும் நிமிடங்கள் எனவே இந்த ஆறு வளங்களை தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நிர்வாகம் செய்யலாம் இந்த மேலாண்மை பற்றி மட்டுமல்ல நாம் தொழில்நுட்பத்தின் செயல்பாடுகள் பற்றியும் பேசலாம் தொழில்நுட்பத்தின் பயன்பாடுகள் திட்டமிடுதல் போன்று எனவே நிர்வாக செயல்பாடாக திட்டமிடுதலில் தொழில்நுட்பத்தின் பங்கு பட்டியல் அமர்வு திட்டங்கள் இவற்றை கற்பவரே தானே திட்டமிட முடியும் மற்றும் ஒழுங்கமைக்க முடியும் மேலாண்மையின் இரண்டாவது செயல்பாடு ஒழுங்கமைப்பு அதாவது ஒரு குறிப்பிட்ட தொழில்நுட்பத்தின் உதவியால் எப்போது அவர் கற்க வேண்டும் எவ்வாறு அவர் கற்க வேண்டும் என்ன அவர் கற்க வேண்டும் எங்கு அவர் கற்க வேண்டும் எனவே இந்த வகையான ஒருங்கிணைப்பில் அவர் முடிவு செய்துகொள்வார் பின்னர் இங்கு கட்டுப்பாடு நுட்பங்கள் இருக்கும் எனவே அவரால் இடை நிறுத்தம் திருத்தம் மீண்டும் புரிந்து கொள்வது பின்னர் தொடர்பு கொள்வது அதனால் அவரிடம் அற்புதமான கட்டுப்பாடு நுட்பங்கள் இருக்கும் இவை மட்டுமல்லாமல் அதிக பயனுள்ளதாக இருக்க ஒருங்கிணைப்பு தேவை பயிற்சி என்பது பயிற்சி மேற்கொள்வது பயனுள்ள ஒருங்கிணைப்பாளராக இருப்பதற்கு வளங்களை நிர்வாகம் செய்ய வேண்டும் மேலாண்மை செயல்பாடான ஒருங்கிணைப்பு செயல்படுத்த வேண்டும் மற்றும் கட்டுப்படுத்துதல் மற்றும் முடிவுகள் தலைமை வகித்தல் உள்ளது வழிநடத்துதல் எனவே மேலாண்மையின் எல்லா செயல்பாடுகளும் திட்டமிடல் ஒருங்கிணைப்பு வழிநடத்துதல் ஒருங்கிணைத்தல் மற்றும் கட்டுப்படுத்துதல் ஒரு மனிதன் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் போது இந்த மேலாண்மை செயல்பாடுகள் மேலும் பயனுள்ளதாகும் நாம் இந்த மேலாண்மை பயன்பாடுகள் குறித்து வகுப்பறையில் பேசும்போது அல்லது கையேடு பயிற்சியில் பின்னர் இந்த விஷயத்தில் கண்டிப்பாக திட்டமிடுதல் மற்றும் ஒருங்கிணைப்பு நிலையானதாக இருக்கும் இது நெகிழ்வாக இருக்க முடியாது மற்றும் அது நெகிழ்வாக இல்லை என்றால் பின்னர் பின்பற்றுதல் பற்றி கேள்விகள் இருக்கலாம் மற்றும் அதனால் இந்த விஷயத்தில் இது மிக முக்கியமாகிறது அதாவது நாம் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் போது நமக்கு நெகிழ்தல் மற்றும் பின்பற்றுதல் இரண்டும் கிடைக்கின்றன மற்றும் இறுதியில் நமது உற்பத்தி அதிகமாக போகிறது எனவே இதுதான் மோட்ஸ் கருத்து ஆகும் அதாவது நாம் எப்பொழுதெல்லாம் செயல்திறன் பற்றி பேசுகிறோமோ பின்னர் மேலாண்மை செயல்திறன் உற்பத்தி பின்பற்றுதல் மற்றும் நெகிழ்தல் பற்றி பேசுகிறது எனவே தொழில்நுட்பத்தின் உதவியுடன் இந்த மேலாண்மை செயல்பாடு பயிற்சியை பயன்படுத்தலாம் நெகிழ்தல் பின்பற்றுதல் உற்பத்தி இவற்றின் உதவியுடன் பயிற்சி மேலாண்மை செய்யப்படலாம் எனவே இது சாத்தியமாகும் நான் மேலாளரின் செயல்பாடுகளில் ஒன்றைப் பற்றி ஒருங்கிணைத்தல் அல்லது கூட்டு முயற்சி என்று குறிப்பிட்டு இருந்தேன் எனவே இந்த விஷயத்தில் நாம் கூட்டு முயற்சி எடுத்துக் கொள்வோம் இந்த சூழலில் கூட்டு முயற்சி என்பது பல்வேறு வகையான வளங்களின் கூட்டு முயற்சி நிறுவனத்துடன் கூட்டு முயற்சி பயிற்சியாளர்களுடன் கூட்டு முயற்சி ஊழியர்களுடன் கூட்டு முயற்சி எனவே மற்ற பங்குதாரர்கள் சரியா எனவே நாம் எப்பொழுது பயிற்சி நோக்கத்திற்காக தொழில்நுட்ப பயன்பாடு பற்றி பேசுகிறோமா அப்பொழுது இந்த குறிப்பிட்ட கூட்டுமுயற்சி மிகமிக பயனுள்ளதாகும் பின்னர் தொடர்பு பயன்முறை எனவே தொடர்பு பயன்முறை நம்மிடம் வாய்மொழி தொடர்பு இருக்கலாம் அல்லது வாய் மொழி அல்லாத தொடர்பில் நாம் குறிப்பிட்ட புள்ளி விவரங்கள் படங்கள் அட்டவணைகள் வரைபடங்கள் இவற்றை சித்தரிக்கலாம் பின்னர் அதிக தெளிவு இருக்கும் அதிக சுருக்கமாக இருக்கும் எனவே தொடர்பில் எல்லா ஆறு சி © யும் இங்கு தொடர்புக்குள் தொடரும் எனவே நாம் தொழில்நுட்பம் பயன்படுத்தும்போது தொடர்பு அதிக பயனுள்ளதாக அமைகிறது அடுத்து கூட்டுறவு உணர்வு உள்ளது எனவே இயற்கையாகவே இந்த வகையான பயன் இருந்தால் பின்னர் கண்டிப்பாக பயிற்சி மற்றும் பயிற்சி அளிப்பவர் இவர்களிடம் குறிப்பிட்ட கூட்டுறவு உணர்வு இருக்கும் இதன் விளைவாக கற்றல் செயல்பாடு பல வகையான கற்பித்தலை உருவாக்கும் மற்றும் கற்றல்விருப்பங்கள் இங்கு உள்ளன இதுவும் தொழில்நுட்பம் பயன்பாட்டுக்கு எப்பொழுது பல்வேறு வகையான கற்பித்தலில் தொழில் தொழில் நுட்பம் பயன்படுத்தும் போது மிக மிக முக்கிய பங்களிக்கும் எனவே ஒரு குறிப்பிட்ட மனிதனிடமிருந்து கற்பவர் பயிற்சி எடுக்க வேண்டும் என்பது அவசியமில்லை ஆனால் அவரிடம் பல்வேறு காணொளிகள் இருக்கும் எனவே அவருக்கு தெரிவுகள் எளிதாக இருக்கும் இல்லாவிட்டாலும் அவருக்கு தெரிவு கிடைக்கும் ஆனால் இங்கு வீட்டிலிருந்தபடியே பணியிடத்தில் இருந்தபடியே ஓரிடத்தில் இருந்தபடியே அவருக்கு பல்வகையான கற்பித்தல் கிடைக்கும் மற்றும் அவர் தன்னுடைய தேவைக்கேற்ப பிரிவுகளை அடையாளம் கண்டு அதாவது அவருடைய தேவைகள் என்ன மற்றும் எந்த காணொளிகள் அவருடைய தேவைகளை வழங்கும் பின்னர் அதற்கேற்ப அவர் விருப்பம் கொண்டு விருப்பத்திற்கேற்ப மேலும் அதிக விருப்பங்கள் கிடைக்கும் நாம் எப்போது தொழில்நுட்ப பயன்பாடு பற்றி பேசினாலும் நாம் முறைசார்ந்த பருவ மதிப்பீடு பற்றியும் பேசுகிறோம் எப்போது நாம் முறைசார்ந்த பருவ மதிப்பீடு பற்றி பேசினாலும் அந்த குறிப்பிட்ட பயிற்சி நிரலை எவ்வாறு வடிவமைக்க போகிறோம் என்பது மிக மிக முக்கியமாகிறது ஏனென்றால் தொழில்நுட்ப பயன்பாட்டில் ஒரு மிக பலமான படிவம் இருக்க வேண்டும் மற்றும் தரப்பட்ட வழிகாட்டுதல்கள் கொடுக்கப்பட்ட வழிகாட்டுதல்படி பயிற்சி வடிவமைப்பு இருக்கும் அதே சமயத்தில் பருவ மதிப்பீடு இருக்கும் நீங்கள் பயிற்சி நிரலை எவ்வாறு நடத்தப் போகிறீர்கள் பயிற்சி நிரலின் மதிப்பீடு என்ன இவையெல்லாம் தொழில்நுட்பத்தின் உதவியுடன் செய்யப்படலாம் இப்போது பயிற்சியாளர்களுக்கு இது எவ்வாறு உதவும் இது பயிற்சியாளர்களை தங்களுடைய சுய கற்றலை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொள்ள இடம் அளிக்கும் அளிக்கும் எனவே இது பயிற்சிக்கு அற்புதமான ஆசீர்வாதம் ஆகும் அதாவது அவருக்கு தெரிவு இருக்கும் அவருக்கு வெவ்வேறு பயிற்சி அளிப்பவர்கள் இருப்பார்கள் பின்னர் தான் கற்க வேண்டியது என்ன என்பது இருக்கும் அதனால் இந்த தெரிவுகள் மட்டுமல்ல அவர் தானே சுயமாக சுய கற்றலை கட்டுப்படுத்திக் கொள்வார் அதாவது அவருடைய கற்றல்திறன் திறமையானதாக இருக்கும் அல்லது அவர் திறமையாக கற்காமல் இருப்பார் அல்லது அவர் என்ன படிக்க வேண்டும் என்றாலும் அவரால் அதற்குரிய கூறுகளை பெற முடிகிறதா அல்லது இல்லையா தொடர்புள்ள கூறுகள் மற்றும் இந்த விஷயத்தில் ஒரு பயிற்சியாளராக தன்னுடைய சுய கற்றலை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியும் எனவே இந்த வகையான பயிற்சி நிரல்கள் விரிவுரையாளர்களை வழிகாட்டுதல் தர இடமளிக்கும் குறைவாக சொல்லித்தருவது இதுவும் கற்றல்அமைப்பில் ஒரு வரம்பு நாம் எப்போது அதிக முறை கற்றுத் தருகிறோமோ பல மடங்கு உள்ளீர்ப்பு இருக்கும் பின்னர் உள்ளீர்ப்பு மற்றும் பின்பற்றுதல் வகுப்பறை பயிற்சியில் குறைவாக இருந்தால் பின்னர் கண்டிப்பாக பயிற்சியின் செயல்திறன் குறைவாக இருக்கும் எனவே பயிற்சியின் செயல்திறனை அதிகரிக்க நாம் இங்கு கற்பித்தல் குறைவாகவும் உதாரணங்கள் அதிகமாகவும் செயல்முறைகளில் அதிகமாகவும் மற்றும் இதன் விளைவாக உயிர்ப்புள்ள கற்றல் கொள்கைகள் நான் முன்னர் பேசியது போல் இருக்கும் மற்றும் செயலற்ற கற்றல் வகையான பயிற்சி நிரல்களில் பயிற்சியாளர்களுக்கு விரிவுரைகள் மூலம் மேலும் மேலும் வழிகாட்டுதல்களுடன் குறிப்பிட்ட பயிற்சிகள் இருக்கும் இங்கு நாம் அறிவு நிலைகளை பற்றி பேசும் போது அதில் ஐந்து நிலைகள் உள்ளன மற்றும் இந்த அறிவு நிலைகள் அறிவு 1 அறிவு 2 அறிவு 3 அறிவு 4 மற்றும் அறிவு 5 இப்போது இந்த வகையான பயிற்சி நிரல்களில் தனிப்பயனாக்கப்பட்ட பயிற்சி நிரல்கள் உள்ளன மற்றும் வசதியாக இருக்கும் போது நேரம் நெகிழ்தல் இருக்கும் எனவே குறிப்பிட்ட அறிவு குறிப்பிட்ட லாபம் இருக்கும் எனவே கண்டிப்பாக இந்த விஷயத்தில் மிக மிக பயனுள்ள அறிவு கட்டமைப்பு உண்டாகும் ஏனென்றால் பயிற்சியில் அவருக்கு தெரிவு உள்ளது மற்றும் பின்னர் அவர் அறிவுநிலை ஒன்றிலிருந்து அறிவு நிலை 5 க்கு செல்வார் எனவே இது கற்றல் செயல்முறையின் ஒரு பகுதியாக ஆகிறது மற்றும் கற்றல் செயல்முறையில் பயிற்சியாளர்கள் வெவ்வேறு அறிவு நிலையை எளிதாக பெற முடியும் இப்போது இவற்றில் சில உண்மையாக ஈடுபடுத்த கூடிய கற்றல் அனுபவங்கள் கொண்டிருக்கும் முக்கியமாக நிகழ்நிலை செயல்திட்டங்கள் எனவே நாம் நிகழ்நிலை செயல்திட்டங்கள் செய்வது பற்றி பேசும்போது தொழில்நுட்ப உதவியுடன் மட்டும்தான் இது சாத்தியமாகிறது எனவே இந்த வகையான நிகழ்நிலை செயல்திட்டங்கள் செய்யப்படும்போது அல்லது இந்த வகையான வாடிக்கையாளர்கள் பணிகள் செய்யப்படும்போது பின்னர் கண்டிப்பாக அவர்கள் ஈடுபடுத்தக் கூடிய கற்றல் அனுபவங்களை தருவார்கள் மற்றும் பல்வேறு வகை ஏனென்றால் இது பூகோளத்தில் குறுக்கே ஏனென்றால் இப்போது பூகோள கிராமம் இங்கு அமையும் எனவே நீங்கள் எந்த கிராமத்தையும் அணுகமுடியும் பூகோளத்தின் பகுதியில் எந்த மூலையையும் மற்றும் அவர்களால் உண்மையிலேயே சில ஈடுபடக்கூடிய மற்றும் கற்றல் அனுபவங்களை தரமுடியும் மற்றும் மேம்படுத்துதல் இங்கு இருக்கும் இந்த குறிப்பிட்ட செயல் மற்றும் அவர்கள் கற்பார்கள் கற்றல் அதிகம் இருக்கும் பின்னர் அவர்களே செய்வதற்கும் கற்பதற்கும் இதுதான் உதாரணம் என்று தெரிந்துகொள்வார்கள் எனவே எப்போது செய்வதற்கும் மற்றும் கற்றலுக்கும் உதாரணம் இருக்கிறதோ தொழிலாளர்கள் ஈடுபடுத்தப்படுகிறார்கள் மற்றும் தொழிலாளர் ஈடுபாடு இருக்கும் பின்னர் மீண்டும் இது மூன்று வகையான காரணிகளை சார்ந்து இருக்கும் அதாவது சுறுசுறுப்பு உள்ளீர்ப்பு மற்றும் அர்ப்பணிப்பு அதாவது என்ன வகையான ஆற்றல் நிலை அவர்களிடம் உள்ளது அவர்களுடைய நேரத்தை கற்றலுக்காக எவ்வாறு செலவழிக்க முடியும் மற்றும் தொழில்நுட்பத்தின் உதவிக்காக பின்னர் உள்ளீர்ப்புத்திறன் நான் முன்னர் குறிப்பிட்டது போல் அதாவது அறிவு நிலைகள் அதிகரிக்கும் அறிவு நிலை அதிகரித்தால் கண்டிப்பாக உள்ளீர்ப்பு வசதியும் அதிகரிக்கும் மற்றும் நாம் உற்பத்தி பற்றி பேசும்போது அல்லது பொறுப்பு ஆமாம் அது அதிகரிக்கவேண்டும் மிக அதிகமாக மற்றும் பின்னர் தொழிலாளர் ஈடுபாடு விளைவுகளை அதிக பக்கத்திற்கு எடுத்து செல்லும் எனவே இந்த வகையான பயிற்சி நிரல்கள் தொழிலாளர் ஈடுபாட்டை அதிகரிக்கச் செய்யும் இப்போது இங்கு ஆசிரியர்கள் சாரக்கட்டு மற்றும் பாதுகாப்பு வலைகளை தரமுடியும் மற்றும் அதனால் இந்த விஷயத்தில் ஏதாவது தெரிவு இருந்தால் அதாவது ஒரு மனிதனால் புரிந்து கொள்ள இயலவில்லை அல்லது தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார் பின்னர் இந்த விஷயத்தில்இந்த வகையான பயிற்சிகள் அவர்கள் வழங்குவது பின்னர் ஆதரவு மற்றும் வழிமுறை மற்றும் இதன் விளைவாக இது கடினமாக இருக்காது அது ஆபத்தானதாக இருக்காது மாறாக அவை ஆதரவாக மேலும் வழிகாட்டுவதாக மேலும் எளிதாக்குவதாக எனவே தொழில்நுட்பத்தின் பங்கு எளிதாக்குவதாக மற்றும் தவறுகளை குறைக்க செய்யக்கூடியதாக ஏனென்றால் அவர்கள் இந்த செயல்பாடுகள் மூலம் கற்றிருக்கிறார்கள் அதாவது அவர்கள் மேலும் புத்திசாலி ஆக முடியும் இப்போது எல்லா பயிற்சியாளர்கள் குழுக்களிலும் சில மாணவர்கள் இருப்பார்கள் ஆபத்தில் இருப்பவர்கள் மற்றும் அவர்களுக்கு ஆபத்து இருந்தால் பின்னர் கண்டிப்பாக நாம் அவற்றை அடையாளம் கண்டு மற்றும் பின்னர் ஆபத்தை குறைக்க வேண்டும் ஆனால் வகுப்பறை மேலாண்மையில் குறைவான நேரமே உள்ளது ஆனால் நீங்கள் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் போது மற்றும் தொடர்பு இருக்கும் போது மற்றும் பின்னர் சமர்ப்பித்தல் மற்றும் பின்னர் தொடர்புகள் பின்னர் பின்னூட்டம் எனவே இந்த ஆபத்து குறைக்கப்படும் பின்னர் ஆபத்து குறைவாகும் மற்றும் உற்பத்தி அதிகமாகும் நான் முன்னரே குறிப்பிட்டது போல் கூட்டுமுயற்சி நல்ல ஆதரவு தரும் எனவே இந்த வகையான செயல்பாடுகள் நாம் தொழில்நுட்பம் பயன்படுத்தும்போது கூட்டு முயற்சி மேலும் மேலும் சாத்தியமாகும் இப்போது ஈ கற்றலை பயன்படுத்துவதற்காக என்ன காரணிகளை நாம் நிறுத்தி வைக்கிறோம் முதல் மற்றும் முதன்மையான காரணி அதாவது செலவு அதாவது அங்கு ஒரு செலவு ஈடுபட்டிருந்தால் பின்னர் அது மிக மிக சிக்கலாகிறது அதாவது எவ்வாறு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவது ஆனால் காலப்போக்கில் நான் தனிப்பட்ட முறையில் உணர்வது என்னவென்றால் இப்போது செலவு குறைந்து உள்ளது ஏனென்றால் நாம் ஒரு முதலீடு செய்கிறோம் பின்னர் அதை திரும்ப எடுப்பது பற்றி பேசுகிறோம் மற்றும் அது அதிகமாக உள்ளது எனவே நாம் உறுதி செய்து கொள்ள வேண்டும் அதாவது நாம் பயன்படுத்தும் தொழில்நுட்பம் இரண்டு கொள்கைகள் உள்ளன ஒன்று நீங்கள் தொழில்நுட்பத்தை செய்யலாம் அல்லது தொழில்நுட்பத்தை வாங்கலாம் இது பல காரணிகளை சார்ந்துள்ளது சமயத்தில் தொழில்நுட்பத்தை செய்வது சிறந்ததாகும் சமயத்தில் தொழில்நுட்பத்தை வாங்குவது உதாரணத்துக்கு இந்த வகையான பயிற்சி நிரல்கள் எனவே பயிற்சி நிரல்களை செய்வது அது வேறு செலவைக் கொடுக்கும் மற்றும் பயிற்சி நிரலை வாங்குவது அது மேலும் குறைவான செலவைக் கொடுக்கும் எனவே இந்த விஷயத்தில் பல மனிதர்களை சார்ந்துள்ளது அதாவது எது அறிவு மற்றும் எது மலிவான செலவாக இருந்தாலும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் போது நீங்கள் செலவை குறைக்க முடியும் ஆனால் நீங்கள் தொழில்நுட்பத்தை புரிந்து கொண்டால் அது விலை உயர்ந்தது பின்னர் என்ன செய்வது தொழில்நுட்பமே விலை உயர்ந்தது என்றால் பின்னர் கண்டிப்பாக அதாவது ஈ கற்றலை பயன்படுத்தி அதன்மூலம் குறிப்பிட்ட உபகரணங்கள் கருவிகள் மென்பொருள் வன்பொருள் பின்னர் செலவு அதிகமாகும் மற்றும் அது விலை உயர்ந்ததாகும் பின்னர் தொழிலாளர்களிடம் நிகழ்நிலை கற்றலுக்கு செயலூக்கம் பற்றாக்குறையாக இருக்கும் எனவே இந்த விஷயத்தில் மக்கள் வகுப்பறை பயிற்சிக்கு பழக்கப்படுகிறார்கள் மக்களுக்கு வகுப்பறை கற்றல் பழக்கமாக உள்ளது பின்னர் இந்த விஷயத்தில் பலபேர் முக்கியமாக நடுநிலை மற்றும் மூத்த நிலை நிர்வாகிகள் அவர்கள் வசதியாக உணர மாட்டார்கள் மற்றும் அவர்களுக்கு வசதியாகவில்லை என்றால் செயலூக்கம் நிலை குறைவாக இருக்கும் மற்றும் இந்த செயலுக்கு நிலை குறைவாக இருக்கும்போது நிச்சயமாக கற்றல் செயல்முறை பாதிக்கப்படும் எனவே என்ன தேவை எனவே என்ன முக்கியம் அதிக முக்கியமானது கற்றல் ஊக்குவிக்கப்பட வேண்டும் கற்பவர் ஊக்குவிக்கப்படவில்லை என்றால்அங்கு விஷயமே இல்லை எனவே விருப்பம் சில சமயம் கற்பவர்களுக்கு தொழில்நுட்பம் தேவை கற்பவர்களுக்கு ஊக்கமளிக்க முடியவில்லை கற்பவர் தொழில்நுட்ப ஆர்வலராக இல்லை எளிய உதாரணம் வயதான மக்கள் இன்னமும் கைபேசி பயன்படுத்துவதில்லை ஏனென்றால் அவர்களிடம் கைப்பேசியை கற்றுக்கொள்ள அதிக ஊக்குவிப்பு இல்லை ஏனென்றால் அவர்கள் இந்தத் தொழில்நுட்பம் கடினமானது என்று உணர்கிறார்கள் அதனால் பல கற்பவர்கள் சுய செயலூக்கம் இல்லாமல் தொழில்நுட்பத்தை கடின நிலையாக கற்பனை செய்கிறார்கள் பின்னர் வாங்குவதற்கு மேலாண்மை பற்றாக்குறை எனவே நான் முன்னர் குறிப்பிட்டது போல் ஒன்று செய்ய வேண்டும் அல்லது வாங்க வேண்டும் ஆனால் இங்கு நிதி மேலாண்மை அவர்கள் வாங்குவதற்கு விரும்பமாட்டார்கள் மற்றும் தொழில்நுட்பத்தை வாங்க விரும்ப மாட்டார்கள் அல்லது இந்த காணொளிகள் அல்லது இந்த வகை 1 வளங்கள் இந்த வகை மூலங்கள் பின்னர் இந்த விஷயத்தில் இது மிகமிக கடினமாகிறது இந்த வகையான தொழில்நுட்பத்தை பயிற்சி நிரலுக்கு வைப்பதற்கு ஏனென்றால் மேலாண்மை வாங்குவதற்கு விருப்பம் காட்டுவதில்லை மேலாண்மைக்கு வாங்க விருப்பம் இல்லை என்றால் அவை இருக்காது இந்த வகையான பயிற்சி நிரல்களுக்கு சாத்தியம் இருக்கும் என்று நான் நினைக்கவில்லை எனவே என்ன முக்கியம் முக்கியமானது என்னவென்றால் மேலாண்மை அதற்காக செல்லவேண்டும் என்பது ஆகும் தொழிலாளர்களுக்கு இணையதள அணுகல் பற்றாக்குறை இந்தியாவில் மிக சில சதவீதம் மக்களுக்கு மட்டுமே இணையதளம் அணுகல் முடிகிறது இல்லையெனில் அது இன்னும் ஒரு சவாலே முக்கியமாக கிராமங்கள் கிராம பகுதிகள் மற்றும் இந்தியாவில் மிக உட்பகுதிகள் எனவே இந்த வகையான குறைவான வசதிகள் இவை கிடைக்காவிட்டால் தொழில்நுட்பம் பயிற்சி நிரல்களில் பயனுள்ளதாக இருக்கும் என்று சொல்வதில் விஷயமே இல்லை எனவே நாம் நிலவியல் இடங்களைப் பார்க்க வேண்டும் மற்றும் இணையதள வளம் அங்கு கிடைக்குமா அல்லது கிடைக்காதா இணையதளம் கிடைக்காது என்றால் தொழிலாளர்கள் அதை செய்ய இயலாது முதலீட்டு மீதான வருவாய் பற்றி ஆதாரம் பற்றாக்குறை மற்றும் பல சமயங்களில் பயிற்சி மீதான மிகப்பெரிய திறனாய்வு என்பது முதலீட்டு மீதான வருவாய் மற்றும் அதற்கு ஆதாரம் பற்றாக்குறை இருந்தால் எளிய உதாரணம் நான் ஒருவருக்கொருவர் உறவு பற்றி சொல்ல விரும்புகிறேன் நாம் ஒருவருக்கொருவர் உறவு பற்றி பேசும்போதெல்லாம் பின்னர் இந்த விஷயத்தில் அது மிக மிக முக்கியமாகிறது அதாவது வெளியீடுகளை எவ்வாறு அள விடுவீர்கள் உறவு அதிகமானால் சிறந்த உறவு இருந்தால் ஒரு கேள்வி எழும் அதாவது எப்படி அளவிடுவது எனவே இந்த விஷயத்தில் முதலீட்டு மீதான வருவாய் பற்றி ஆதாரம் பற்றாக்குறை உள்ளது கண்டுபிடிப்பது கடினம் ஆகிறது அதாவது தொழில்நுட்பம் மீதான முதலீடு சரியா அல்லது இல்லையா என்று பின்னர் அதிக உள்ளடக்க தரம் பற்றாக்குறை எனவே சமயங்களில் பயிற்சியாளர்களின் எதிர்பார்ப்புகள் மிக அதிகமாக இருக்கும் நாம் தொழில்நுட்பம் பயன்படுத்தும்போது பின்னர் தொழில்நுட்பத்தில் தொழில்நுட்பம் மட்டும் வேறுபாட்டை கொடுக்கும் என்பது அவசியமில்லை பயிற்சி அளிப்பவரும் வேறுபாட்டை தர முடியும் எனவே அதிக தரம் வாய்ந்த உள்ளடக்கம் இல்லையென்றால் ஆனால் ஒரு அழகான காணொளி உள்ளது அது வெளியீடுகளை தராது எனவே எந்த பயிற்சி நிரலின் மையத் திறன் அறிவு அதாவது உள்ளடக்கம் என்று மறந்து விடக்கூடாது அதில் என்ன உள்ளது என்பது இங்கே தேவை தொடர்பு தொழில்நுட்பம் இவையெல்லாம் ஆதரவான கூறுகள் இவை பயிற்சியை அதிக பயன் உள்ளதாக செய்யும் இப்போது அடுத்த பகுதியில் நாம் பேசப்போவது தொழில்நுட்பம் மற்றும் கூட்டு முயற்சி இலக்கமுறை கூட்டு முயற்சி என்பது தொழில்நுட்பம் பயன்பாடு எனவே இலக்கமுறை யுகம் பற்றி நீங்கள் பேசும்போது இது தொழில்நுட்ப பயன்பாடு மேம்படுத்தும் மற்றும் தொழிலாளர்களின் திறன்களை சேர்ந்து வேலை செய்ய பரப்பும் அவர்களுடைய புவிஇயல் அருகாமையை பொருட்படுத்தாமல் மற்றும் இலக்கமுறை கூட்டு முயற்சி எனவே இந்த விஷயத்தில் மின்னணு செய்தி அனுப்புதல் அமைப்பு சேர்க்கப்படுகிறது என்னிடம் அறிவுசார் சொத்து உருவாக்குதலில் பல காலம் முன்பு என்னிடம் ஒரு செயல் திட்டம் இருந்தது மற்றும் அப்போது பிஎச்டிPh Dஅறிஞர்கள் பற்றி ஒரு கணக்கெடுப்பு உத்தரகாண்டில் எடுத்திருந்தேன் மற்றும் அந்த சமயத்தில் நான் கேட்டேன் அவர்கள் அக இணையம் பிரச்சனை அங்கு உள்ளது ஆனால் செய்தி அனுப்புதல் பிரச்சனை இல்லை என்று சொன்னார்கள் எனவே இந்த விஷயத்தில் பட்டறை மூலம் வகுப்புகள் நடத்தப்படுவது போல குறுஞ்செய்தி மூலம் மற்றும் அறிஞர்களுக்கான பயிற்சி நிரல் அறிவுசார் சொத்து இதில் நடத்தப்பட வேண்டும் பின்னர் செய்தி அனுப்புதல் குறிப்பாக மலை பிரதேசங்களில் மிக மிக பிரபலமாக இருந்தது எனவே மின்னணு செய்தி அனுப்புதல் அமைப்பு மேலும் மேலும் பயனுள்ளதாக இருந்தது பின்னர் மின்னணு சந்தித்தல் அமைப்பு நாம் ஈ சாப்பல் பற்றி பேசும் போது மற்றும் இந்த வகையான நிரல்கள் பெருநிறுவன துறைகளில் உள்ளன இவை மிக மிக முக்கியமானதாகின்றது மற்றும் பொதுவாக அதாவது அவர்கள் மின்னணு சந்தித்தல் செய்கிறார்கள் வெவ்வேறு நாடுகளில் உட்கார்ந்துகொண்டு மற்றும் அவர்கள் மின்னணு சந்தித்தல் அமைப்புகளை கொண்டுள்ளனர் மற்றும் ஜூனியர்கள் சக மூத்தவர்களிடம் இருந்து கற்கலாம் மற்றும் சக ஊழியர்கள் ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்ளலாம் நிகழ்நிலை சமூகங்கள் கற்றலுக்காக பாடங்களில் ஏற்பாடு செய்யப்பட்டது தொழிலாளர்கள் ஊடாடும் விவாதங்களை அணுகமுடியும் இப்போது இதுவும் மிக மிக பிரபலமான நடைமேடை அதாவது நிகழ்நிலை சமூகங்கள் நிகழ்நிலை சமூகங்கள் உருவாக்கப்பட்டால் பின்னர் இந்த வகையான கற்றல் இவை ஏற்பாடு செய்யப்படுகின்றன மேலும் அதிக ஊடாடும் விவாதங்கள் அங்கு உள்ளன எனவே இந்த வகையான நிகழ்நிலை சமூகங்கள் அவர்கள் அதிக தொடர்பு கொள்கிறார்கள் கருத்துரைகள் உள்ளன மற்றும் இந்தக் கோளம் கோளம் அதிகரிக்கிறது மற்றும் இதன் விளைவாக விவாத பகுதிகள் இங்கு உள்ளன நாம் இப்பொழுது பயிற்சி உள்ளடக்கத்தை பகிர்கிறோம் மற்றும் அலை இணைப்புகள் மற்றும் ஆவணங்கள் மற்றும் இணைப்பு அமைப்புகள் மற்றும் எனவே இந்த வகையான விவாதங்கள் நிகழ்நிலை சமூகங்கள் மற்றும் இவையெல்லாம் பயிற்சி உள்ளடக்கத்தை பகிர்கின்றன மற்றும் அதனால் அணுகல் பயிற்சி பகுதியில் பயிற்சியாளர்களுக்கு அணுகல் அதிகரிக்கிறது மற்றும் அலை இணைப்புகள் உள்ளன மற்றும் அலை இணைப்புகள் மூலமும் கற்பவர்கள் கற்க விரும்புகிறார்கள் மற்றும் அவர்கள் மிக வேகமாக மற்றும் எளிதாக கற்கிறார்கள் பின்னர் பிற ஆவணங்கள் கையாளும் அமைப்புகள் உள்ளன இது மிக மிக முக்கியம் ஆகிவருகிறது நான் குறிப்பிட்டது போல் நான் எப்பொழுது படிக்கும் பொருள் பற்றி பேசினாலும் நிகழ்நிலை படிக்கும் பொருள் அல்லது ஈ கற்றல் பின்னர் இந்த ஆவணங்கள் கையாளும் அமைப்பு அதை கற்க வேண்டும் மற்றும் அது சரியாக நிர்வகிக்கபட்டால் பின்னர் கூட்டு தொழில்நுட்பத்துடன் ஒருவருக்கொருவர் ஊடாடம் மேலும் மேலும் மற்றும் சிறந்த ஆவணம் கையாளும் அமைப்பு நம்மிடம் இருந்தால் பின்னர் கூட்டுமுயற்சி தொழில்நுட்பங்கள் ஒருவருக்கொருவர் ஊடாடத்தை அனுமதிக்கும் இது வெறும் படம்தான் இதில் மக்களை காட்டுகிறது அவர்கள் வெவ்வேறு இடங்களில் இருக்கிறார்கள் மற்றும் பயிற்சி அளிப்பவர் எவ்வாறு பயிற்சி அளித்துக் கொண்டிருக்கிறார் இங்கு நான் ஒன்று சேர்க்க விரும்புகிறேன் அவரை கற்பனை செய்யுங்கள் அதாவது பல்வேறு வகையான தொழிலாளர்கள் பல்வேறு இடங்களில் வேலை செய்கிறார்கள் மற்றும் ஒரு இடத்திலிருந்து பயிற்சி அளிப்பவர் அல்லது மேற்பார்வையாளர் அல்லது எளிதாக்குபவர் அவர் வெவ்வேறு இடங்களில் உள்ள பல மனிதர்களிடம் தொடர்பு கொள்கிறார் கடைசியாக நான் ஒரு உதாரணம் கொடுக்க விரும்புகிறேன் ஐபிஎம் புது தொழில்நுட்பத்தை உபயோகிக்கிறது அதாவது கூட்டு நிகழ்நிலை கற்றல் நடைமேடை தொழிலாளர்களை தன் சக தொழிலாளர்களிடம் இருந்து கற்க அனுமதிக்கிறது மற்றும் மெய்நிகர் கருவிகள் அவை நிபுணர்களுடன் உடனடி அவர்களை தருகின்றன மற்றும் எனவே இந்த வகையான கூட்டு நிகழ்நிலை கற்றல் மிக மிக பிரபலமாகியது மற்றும் இந்த மெய்நிகர் கருவிகள் அவர்களுக்கு நிபுணர்களுடன் உடனடி நான் உங்கள் மற்றும் சக கற்றல் தன்னிச்சையாக நிகழ்நிலையில் ஏற்படும் ஐபிஎம் தொழிலாளர்கள் ஒரே கட்டிடத்தில் இருப்பது போல் இருக்கும் எனவே அவர்கள் அதே கட்டிடத்தில் இருப்பார்கள் மற்றும் வெவ்வேறு தரைகளில் வேலை செய்து கொண்டிருப்பார்கள் மற்றும் இந்த வகையான கூட்டு நிகழ்நிலை கற்றல் கண்டிப்பாக அதிக ஆதரவாக இருக்கும் நிறுவனத்தில் மெய்நிகர் முப்பரிமாணம் நிகழ்நிலை சூழலில் பங்கேற்கும் ஐபிஎம் தொழிலாளர்கள் கணினி என்னும் அவதாரங்களை உருவாக்குகிறார்கள் மனிதர்களை சித்தரிக்கிறார்கள் மற்றும் இது அற்புதமான பங்களிப்பு அதாவது நிறுவனத்தின் மெய்நிகர் முப்பரிமாணம் நிகழ்நிலை அவதாரங்களை உருவாக்குவது மற்றும் அதனால் அவை வேலை செய்யும் வெவ்வேறு கணனிகள் இப்போது ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்வது மற்றும் விவாதம் மற்றும் யோசனைகளை அறிவிப்பது எனவே இங்குதான் பெரிய நிறுவனத்தில் எல்லீஸ் L Es உள்ளன இந்த எல்லீஸ்L Es பெரிய நிறுவனங்களில் அவர்களது தொடர்பு கொள்வதன் அடிப்படையில் வேலை செய்யும் மற்றும் பின்னர் அவர்கள் பணிகளைச் செய்கிறார்கள் மற்றும் அவர்கள் அதே கட்டிடத்தில் வெவ்வேறு இடங்களில் உட்கார்ந்த வண்ணம் கற்கிறார்கள் இப்போது கடைசியாக நிகழ்நிலை கற்றல் கூட்டுமுயற்சியில் பொதுவான முறைகள் உள்ளன எனவே வெவ்வேறு பொதுவான நிகழ்நிலை கற்றல் கூட்டு முயற்சிகள் என்ன உள்ளன அரட்டை அறைகள் உள்ளன பயிற்சியாளர்கள் ஒரே நேரத்தில் உரை அல்லது ஒலி அமைவு மூலம்தொடர்பு கொள்கிறார்கள் இந்த அரட்டை அறைகள் எளிதாக்குபவர்கள் மூலம் மதிப்பீடு செய்யப்படுகிறது பின்னர் நிகழ்நிலை மாநாடு இது மிக மிக பொதுவான செயல் முறை அதாவது பயிற்சியாளர்கள் நிகழ்நிலையில் மதிப்பீடு செய்பவர்களுடன் இருப்பார்கள் அவர்களால் கருத்துகளை கேட்கமுடியும் செய்திகளை அனுப்ப முடியும் காட்சிகளை காட்ட முடியும் வாக்களித்தல் அல்லது ஒன்றாக செயல்திட்டத்தில் வேலை செய்ய முடியும் பின்னர் சமூக வலைப்பின்னல் மிக மிக பிரபலமாகி வருகிறது முக்கியமாக இளம் தலைமுறையினரிடம் பயிற்சியாளர்கள் தகவலை மற்ற பயிற்சியாளர்களுடன் உள்ள தொடர்பு மூலம் பகிர முடியும் பயிற்சியாளர்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பம் நிகழ்நிலை சமூகம் மூலம் மற்றும் மை ஸ்பேஸ் முகநூல் மற்றும் ட்விட்டர் போன்ற செய்தி சேவைகள் மற்றும் கடைசியாக நான் குறிப்பிட விரும்புவது மிக மிக பொதுவான மற்றும் எளிதானது அதாவது ஈ அஞ்சல் எனவே பணிப்பாளர்கள் வெவ்வேறு நேரங்களில் தொடர்பு கொள்கிறார்கள் தகவல் தொடர்பு பெறப்படுகிறது மற்றும் ஒவ்வொரு பயிற்சியாளரின் அஞ்சல் தளத்தில் நிர்வகிக்கப்படுகிறது எனவே இவை மிக மிக பொதுவான நிகழ்நிலை கற்றலின் கூட்டு முறைகளாகும் மற்றும் இந்த வகையான பொறிமுறைகளை பயன்படுத்தி மற்றும் தொழில்நுட்பங்கள் நிறுவனங்கள் மேலும் மேலும் பயனுள்ள பயிற்சி நிரல்களை நடத்தலாம் மற்றும் பயிற்சி நிரல்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கும் செலவுகள் குறைக்கப்படும் மற்றும் உற்பத்தி அதிகமாகும் எனவே இவையெல்லாம் பயிற்சியில் தொழில்நுட்பத்தின் பங்கு பற்றியதாகும் நன்றி